நண்பர்களே வணக்கம் இந்த பகுதியின் இரண்டாவது வகுப்பிற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இங்கு நாம் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த சுழற்சிகளைப் பற்றி பார்ப்போம் முந்தைய சில வாரங்களில் பல்வேறு வகையான ஆற்றல் உற்பத்தி செய்யும் சுழற்சிகள் ஓட்டோ மற்றும் டீசல் சுழற்சிகள் அல்லது பிரைட்டன் சுழற்சி வடிவில் எரிவாயு அடிப்படையிலான ஆற்றல் உற்பத்தி செய்யும் சுழற்சிகள் மற்றும் ரேங்கைன் சுழற்சிகளின் வடிவத்தில் நீராவி அடிப்படையிலான ஆற்றல் உற்பத்தி செய்யும் சுழற்சிகள் பற்றியும் பேசினோம் முந்தைய வகுப்பில் இந்த இரண்டு சுழற்சிகளையும் அல்லது இந்த வகையான சுழற்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த சுழற்சியைக் கொண்டிருப்பது சாத்தியம் என்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் அங்கு எந்தவொரு தனிப்பட்ட சுழற்சிகளோடு ஒப்பிடும்போது அதிக செயல்திறனைப் பெற முடியும் பொதுவான கருத்து எப்போதுமே ஒரு மேல்மட்ட சுழற்சி மற்றும் ஒரு கீழ்மட்ட சுழற்சியைக் கொண்டிருக்க வேண்டும் அதாவது மேல்மட்ட சுழற்சியை நிராகரிக்கும் ஆற்றல் பயன்படுத்தப்பட்டு வருகிறது அல்லது அது கீழ்மட்ட சுழற்சிக்கு மாற்றப்படுகிறது இதனால் கீழ்மட்ட சுழற்சிக்கு தனி மூலங்கள் தேவையில்லை ஆற்றல் மற்றும் அது அதன் சொந்த வேலை வெளியீட்டை உருவாக்க முடியும் இரண்டு சுழற்சிகளையும் நாம் ஒருங்கிணைத்துப் பார்த்தால் அது சுற்றியுள்ள அல்லது மூலத்திலிருந்து ஆற்றலைப் பெறப் போகும் மேல்மட்ட சுழற்சி மட்டுமே அதேசமயம் கீழ்மட்ட சுழற்சி என்பது மடுவுக்கு ஆற்றலை அகற்ற அல்லது நிராகரிக்கப் போகிறது ஆனால் அதற்கு இடையில் மேல்மட்ட சுழற்சியுடன் வெப்ப நிராகரிப்பு மற்றும் கீழ்மட்ட சுழற்சியால் வெப்பத்தை சேர்ப்பது ஆகியவை வெளிப்புற குறுக்கீடு இல்லாதபடி அவை ஒன்றாக இணைக்கப்படுகின்றன ஆனால் அவைகள் இரண்டிடமிருந்தும் தனிப்பட்ட செயல்திறனை விட இந்த ஒருங்கிணைந்த சுழற்சியின் செயல்திறனைப் பெறக்கூடிய வகையில் இரண்டிடமிருந்தும் நாம் வேலையை காணப் போகிறோம் மேல்மட்ட சுழற்சி எந்த ஆற்றலை முழு ஆற்றலையும் நிராகரிக்கிறது என்பது கீழ்மட்ட சுழற்சியால் எடுக்கப்படுகிறது என்பதை நாம் நேற்று பார்த்தோம் ஆனால் நடைமுறையில் இது பெரும்பாலும் இல்லை மேல்மட்ட சுழற்சியால் நிராகரிக்கப்பட்ட ஆற்றலின் ஒரு முக்கியமான பகுதி செயல்பாட்டின் செயலிழப்பு காரணமாகவோ அல்லது பயன்படுத்தப்பட்ட குறையுள்ள காப்பு காரணமாகவோ இழக்கப்படலாம் கீழ்மட்ட சுழற்சிக்கு மாற்றப்பட்ட ஆற்றலின் அளவு மேல்மட்ட சுழற்சியால் நிராகரிக்கப்பட்ட ஆற்றலின் ஒரு பகுதியே ஆகும் மேலும் விஷயத்தை விரைவாக காண முயற்சிப்போம் இங்கே நாம் தொடர்ச்சியாக இரண்டு ஆற்றல் உற்பத்தி சுழற்சிகளைப் பற்றி பேசுகிறோம் ஆனால் சுழற்சியின் முதல் சுழற்சியை நிராகரித்த ஆற்றலின் அளவு கீழ்மட்ட சுழற்சியை அடைய முடியவில்லை T1 ஐ சில இடத்திலிருந்து மிக உயர்ந்த வெப்பநிலை மூலமாக Q1 ஆற்றலின் அளவுக்கு மேல்மட்ட சுழற்சிக்கு செல்கிறது இது W1 எனும் அளவு வேலைகளை உருவாக்குகிறது மற்றும் மீதமுள்ள Q2 ஐ நிராகரிக்கிறது T2 என்பது இடைநிலை வெப்பநிலை தேக்கத்திற்கு வெப்பத்தின் அளவு ஆகும் அங்கு T2 ஐ விட T1 அதிகமாக உள்ளது இந்த Q2 எனும் முழு அளவிலான ஆற்றல் கீழ்மட்ட சுழற்சிக்குச் செல்ல வேண்டும் இது அதன் ஒரு பகுதியை வடிவத்திலிருந்து செயல்படுவதாக மாற்றும் W2 மற்றும் Q3 ஐ நிராகரிக்கும் மிகக் குறைந்த வெப்பநிலை மடுவுக்கு T3 இல் வெப்பநிலை பராமரிக்கப்படுகிறது அங்கு T3 என்பது மிகக் குறைந்த வெப்பநிலை இந்த வகையான சூழ்நிலையில் ஒருங்கிணைந்த சுழற்சிக்கான செயல்திறன் 𝜂𝐶𝐶 𝜂1 𝜂2 − 𝜂1 𝜂2 என இருப்பதைக் கண்டோம் இதில் 1 என்பது மேல்மட்ட சுழற்சியையும் மற்றும் 2 என்பது கீழ்மட்ட சுழற்சியையும் குறிக்கும் ஆனால் நாம் இங்கு பேசப் போகும் விஷயம் என்னவென்றால் மேல்மட்ட சுழற்சி Q2 ஐ நிராகரிக்கிறது ஆனால் QL என்று ஒரு பகுதியை நிராகரிக்கப் படும் மற்றும் Q2 என்பது கீழ்மட்ட சுழற்சியில் Q2 QL Q2 என்பதாகும் மற்றும் 𝑥𝐿 𝑄𝐿 𝑄1 இதில் Q1 என்பது சேர்க்கப்பட்ட ஆற்றலின் அளவு இது தான் வெப்ப இழப்பு இல்லாத போது நிலைமை ஆனால் இப்போது QL எனும் வெப்ப இழப்பு உள்ளது மேல்மட்ட சுழற்சியின் செயல்திறன் என்னவென்றால் 𝜂1 𝑊1 𝑄1 என்பதாகும் அல்லது 𝑊1 𝜂1 𝑄1 என்பதாகும் கீழ்மட்ட சுழற்சியின் செயல்திறன் 𝜂2 𝑊2 𝑄2 என்பதாகும் இதில் 𝑊2 என்பது வெளியீடு மற்றும் Q2 என்பது உள்ளீடு ஆகும் Q2 ஐப் பயன்படுத்தி செயல்திறனை வரையறுக்க தேவையில்லை ஆதலால் 𝑊2 𝜂2 𝑄2 ′ எனப்படும் இதை 𝜂2 𝑄2 − 𝑄𝐿 என எழுதலாம் இப்போது இந்த ஒருங்கிணைந்த சுழற்சியின் செயல்திறனை 𝜂𝐶𝐶 𝑊1 𝑊2 𝑄1 என எழுதலாம் இதில் W1 W2 என்பது மொத்த வேலை வெளியீடு Q1 என்பது நீங்கள் கொடுத்த நிகர வெப்ப உள்ளீடாகும் நீங்கள் அவற்றைப் பிரித்தால் இது 𝑊1 𝑊2 𝑄1 𝑄1 க்கு சமமாகும் W1 மற்றும் W2 க்கு இந்த சமன்பாட்டை இட்டால் 𝜂1𝑄1𝑄1 𝜂2 𝑄2−𝑄𝐿𝑄1 எனவே இது 𝜂1 𝜂2𝑄2𝑄1 𝜂2𝑄L𝑄1 ஆக மாறும் Q2 முதல் சுழற்சியுடன் எவ்வாறு தொடர்புடையதாக உள்ளது நாம் அறிந்த படி வெப்ப இயக்கவியலின் முதல் விதியைப் பயன்படுத்துவதற்கு மேல்மட்ட சுழற்சியின் முதல் சுழற்சியில்Q2 என்பதை 𝑄2 𝑄1 − 𝑊1 என எழுதலாம் இது இந்த சமன்பாட்டை Q1 ஆல் இருபுறமும் வகுத்தால் இதற்கும் 𝑄2𝑄1 1 − 𝑊1𝑄1 1 − 𝜂1 இதற்கும் சமம் அதை வைப்பது இந்த ஒருங்கிணைந்த சுழற்சி செயல்திறனுக்கான சமன்பாட்டில் 𝜂𝐶𝐶 𝜂1 𝜂2 1 − 𝜂1 − 𝑥𝐿 𝜂2 என எழுதலாம் இடைநிலை வெப்பநிலை தேக்கத்தில் சிறிது வெப்பத்தை இழந்து கொண்டிருக்கும் ஒருங்கிணைந்த சுழற்சியின் செயல்திறனை xL 0 என வெளிப்படுத்தலாம் அதை திரும்ப எந்த வெப்ப இழப்பு நிலைமை சென்று ஏனெனில் நிச்சயமாக மிகவும் தருக்க நிலையில் அது நிலையான சூழ்நிலையில் குறைந்து உள்ளது இப்போது இது ஒரு நிலையாகும் அங்கு நாம் சிறிது வெப்பத்தை இழக்கிறோம் ஆனால் நாம் எந்த வெப்பத்தையும் இழக்கவில்லை என்பதும் சாத்தியம் ஆனால் கீழ்மட்ட சுழற்சியில் நாம் சில கூடுதல் வெப்பத்தை சேர்க்கிறோம் அதை நாம் துணை எரிதல் என்று அழைக்கிறோம் அங்கு கீழ்மட்ட சுழற்சி மேல்மட்ட சுழற்சியில் இருந்து ஆற்றலையும் சில கூடுதல் ஆற்றலையும் பெறுகிறது இங்கே நாம் இந்த குறிப்பிட்ட நிலையைப் பற்றி பேசுகிறோம் இங்கே மீண்டும் மேல்மட்ட சுழற்சி Q1 ஐ பெருகிறது இந்த தேக்க வெப்பநிலையிலுருந்து T1 அளவு வெப்பத்தைப் மற்றும் W1 அளவு வேலையை நிராகரிக்கும் T2 என்பது அளவு இடைநிலை வெப்பநிலை தேக்கம் Q2 என்பது இழக்கும் வெப்பத்தின் அளவு வெப்ப இழப்பு இல்லை என்று இப்போது நாம் கருதுகிறோம் இந்த முழு Q2 ஒரு கீழ்மட்ட சுழற்சி 2 க்கு செல்கிறது இது W2 ஐ உற்பத்தி செய்து Q3 அளவு வெப்பத்தை T3 தேக்க வெப்பநிலைக்கு நிராகரிக்கிறது அங்கு T1 மிக உயர்ந்த வெப்பநிலை T2 இடைநிலை ஒன்று மற்றும் T3 மிகக் குறைந்த வெப்பநிலை ஆனால் சுழற்சி எண் 2 ஆக இருக்கும் கீழ்மட்ட சுழற்சியைப் Q2 மற்றும் QA வடிவத்தில் சில துணை அளவு ஆற்றலை பெருகிறது இதை துணை எரிதலின் துணை ஆற்றல் என்று குறிப்பிடுகிறோம் சுழற்சி எண் 2 இல் உள்ள திரவத்தின் ஆற்றல் உள்ளடக்கத்தில் சேர்க்க சில கூடுதல் எரிபொருள் எரிக்கப்படலாம் அதுதான் இங்கே வைத்து இருக்கிறோம் நாம் இந்த நிலையை ஆராய்ந்தால் மேல்மட்ட சுழற்சியின் செயல்திறன் அப்படியே இருக்கும் அது என்னவென்றால் 𝜂1 𝑊1 Q1 அதாவது 𝑊1 𝜂1 𝑄1 கீழ்மட்ட சுழற்சிக்கு η2 W2 ஐ உருவாக்கி மற்றும் நிகர ஆற்றல் எவ்வளவு பெறுகிறது இது Q2 QA ஐப் பெறுகிறது 𝜂2 𝑊2 𝑄2 𝑄𝐴 𝑊2 𝜂2 𝑄1 𝑄𝐴 − 𝑊1 xA ஐ என 𝑥𝐴 𝑄𝐴 𝑄1 வரையறுப்போம் இதை 𝑊2 𝜂2 𝑄2 𝑄𝐴 என எழுதலாம் இப்போது மேல்மட்ட சுழற்சியில் ஆற்றல் சமநிலையைப் பயன்படுத்தினால் 𝑄2 𝑄1 − 𝑊1 என்பது தெரியும் எனவே இதை 𝑊2 𝜂2 𝑄1 𝑄𝐴 − 𝑊1 என எழுதலாம் இப்போது ஒருங்கிணைந்த சுழற்சிக்கான செயல்திறனை நிகர வெப்ப உள்ளீடு மூலம் நிகர வேலை வெளியீடாக எழுதலாம் இப்போது இந்த ஒருங்கிணைந்த சுழற்சிக்கு நீங்கள் எவ்வளவு வெப்பத்தை தருகிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் Q1 ஐக் மேல்மட்ட சுழற்சிக்கு கொடுக்கிறீர்கள் மேலும் இப்போது QA ஐ கீழ்மட்ட சுழற்சிக்கு கூடுதல் ஆற்றலாகக் கொடுக்கிறீர்கள் QA வை கருத்தில் கொண்டால் செயல்திறனை 𝜂𝐶𝐶 𝑊1 𝑊2 𝑄1 𝑄𝐴 என எழுதலாம் இதை பிரித்தால் 𝑊1 𝑄1 𝑄𝐴 𝑊2 𝑄1 𝑄𝐴 என எழுதலாம் இந்த சமன்பாட்டிற்கு 𝑊1 ஐ பயன்படுத்தினால் 𝜂1𝑄1 𝑄1 𝑄𝐴𝜂2 என மாறும் இந்த சமன்பாட்டில் Q1 ஐ பெருக்கி வகுத்தால் 𝜂1𝑄1 𝑄1 𝑄𝐴𝜂2 என கிடைக்கும் இதுதான் இந்த ஒருங்கிணைந்த சுழற்சியின் செயல்திறன் நாம் விரும்பினால் இதை 𝜂1𝜂2𝑥𝐴𝜂2 1𝑥𝐴 என எளிமைப்படுத்தலாம் இது இந்த ஒருங்கிணைந்த சுழற்சியின் செயல்திறன் x இன் மதிப்பை நீங்கள் அறிந்தவுடன் இந்த சமன்பாடு உங்களுக்கு எண் மதிப்பை வழங்கப் போகிறது ஆனால் இன்னும் கூடுதலான எரிதலின் விளைவைக் காண இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் XA வின் அளவு அதிகரித்தால் ஒருங்கிணைந்த சுழற்சியின் செயல்திறனில் என்ன பாதிப்பு அதிகரிக்கிறது என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் xA வின் அடிப்படையில் இந்த ஒருங்கிணைந்த சுழற்சி செயல்திறனை அதிகரிக்க முயற்சிப்போம் η1 மற்றும் η2 நிலையானதாக மாறிலியாக கருதி xA வை பொறுத்து ஒருங்கிணைந்த சுழற்சி செயல்திறனை வேறுபடுத்திப் பார்க்க முயற்சிப்போம் மற்றும் xA வின் மதிப்பை மாற்றுவதன் மூலம் ஒருங்கிணைந்த சுழற்சியின் செயல்திறனை மாற்றுவதற்கான வீதமான தொடர்புடைய சமன்பாட்டைக் காண முயற்சிப்போம் இது எவ்வளவாக இருக்கும் η1 மற்றும் η2 மாறிலியாக இருக்கும் போது இந்த சமன்பாட்டை xA வை பொறுத்து வகைபடுத்தினால் ddxA𝜂cc 𝜂11xA 2 இவ்வாறாக எழுதலாம் அதாவது 𝜂11xA2 இந்த அளவின் குறியீடு என்னவாக இருக்கும் η1 என்பது மேல்மட்டசுழற்சிக்கான செயல்திறன் அது எப்போதும் நேர்மறையாக இருக்கும் மற்றும் xA ஒரு நேர்மறையான அளவு மற்றும் அதன் தொகுதி நேர்மறையான ஒரு சதுர அளவு என்பதால் அதை கருத்தில் கொள்ள தேவையில்லை சதுர அடைப்புக்குறிக்குள் நீங்கள் வைத்திருக்கும் இந்த முழு சமன்பாடும் நேர்மறையான ஒன்றாகும் இப்போது நாங்கள் வெளியில் ஒரு ஐ கொண்டிருக்கிறோம் இந்த அளவு எதிர்மறையானது இதன் பொருள் என்ன அந்த செயல்திறனைக் வழிமுறையாக xA அதிகரிக்கிறது உண்மையில் செயல் திறன் குறைகிறது என்று கூட்டு சுழற்சிக்கான நாங்கள் துணை எரிதல் கொண்டிருப்பதால் ஒருங்கிணைந்த சுழற்சியின் நன்மையை நாங்கள் அடிப்படையில் இழந்து வருகிறோம் இதற்கான ஒட்டுமொத்த செயல்திறனைக் குறைப்போம் இது விரும்பத்தக்கதல்ல அதனால்தான் துணை எரிதல் பொதுவாக பயன்படுத்தப்படுவதில்லை முந்தைய காலங்களில் ஒருங்கிணைந்த சுழற்சியில் துணை எரிதல் மிகவும் பொதுவான முறையாக இருந்தது ஆனால் இப்போதெல்லாம் துணை எரிதலின் இரண்டு வரையறுக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே நாம் காணலாம் ஒன்று வரையறுக்கப்பட்ட துணை எரிதல் ஒருங்கிணைந்த சுழற்சி ஆலை ஆகும் இந்த இன் ஒரு சிறிய பகுதியே xA சில கூடுதல் வேலை வெளியீட்டை கீழ்மட்ட சுழற்சியில் இருந்து சில கூடுதல் வேலை வெளியீட்டைப் பெற பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக தேவைப்படும்போது உங்கள் சுழற்சியில் துணை எரிதலுக்கான விருப்பம் உள்ளது ஆனால் நீங்கள் அதை எப்போதும் பயன்படுத்தப் போவதில்லை இந்த W2 வின் மதிப்பில் அதிகரிப்பு தேவைப்படும்போது மட்டுமே இந்த துணை எரிதலை சேர்க்கிறோம் அதைத்தான் நாங்கள் வரையறுக்கப்பட்ட துணை எரிதல் அல்லது கட்டுப்பாட்டு துணை எரிதல் என்று குறிப்பிடுகிறோம் அதிகபட்ச துணை எரிதலுடன் மற்றொரு விஷயம் ஒருங்கிணைந்த சுழற்சி உள்ளது மேல்மட்ட சுழற்சியில் இருந்து வெளியேறும் வெளியேற்ற வாயு ஒரு மேல்மட்ட விசையாளி ஆலையாக இருக்கலாம் இது பெரும்பாலும் எரியாத எரிபொருளைக் கொண்டுள்ளது கூடுதல் ஆக்ஸிஜனின் அளவை மட்டுமே நாங்கள் வழங்குவோம் இதனால் எரிபொருளின் அடுத்த பகுதி முற்றிலும் தீர்ந்துவிடும் அல்லது வேறு வழி எரிபொருள் முழுவதுமாக எரிக்கப்படுவது பெரும்பாலும் சாத்தியம் ஆனால் எரிவாயு விசையாழியில் இருந்து வெளியேறும் வாயு வெளியேற்ற வாயு இன்னும் சில புதிய ஆக்ஸிஜனைக் கொண்டுள்ளது சில கூடுதல் அளவிலான எரிபொருளை நாங்கள் வழங்குவோம் அதாவது நிரப்புதல் முழுமையாக எரிக்கப்படும் அல்லது அதில் எஞ்சியிருக்கும் ஆக்ஸிஜனைப் பயன்படுத்தி முழுமையாக எரிக்கப்படும் செயல்முறையின் முடிவில் எரியாத எரிபொருள் இருக்காது பயன்படுத்தப்படாத ஆக்ஸிஜனும் இருக்காது அதையே அதிகபட்ச துணை எரிதல் என்று குறிப்பிடுகிறோம் அங்கு எரிக்கப்படாத எரிபொருள் அல்லது எரிக்கப்படாத ஆக்ஸிஜனை அதிகபட்சமாக பயன்படுத்துகிறோம் ஆகவே இவை தொழில்களில் பொதுவாக செய்யப்படும் துணை எரிதலின் இரண்டு முறைகள் ஆனால் இன்னும் பொருள் மேம்பாடு நடைபெற்று வருவதால் புதிய பொருள்களை புதிய குழாய் பொருள்களை உற்பத்தி செய்ய முடிகிறது அவை அதிக வெப்பநிலையை அதிக காலத்திற்கு தக்க வைக்க கூடியவை அதன்படி எரிவாயு விசையாழி எரிப்பு அல்லது விசையாழியில் நிலவும் வெப்பநிலை நிலை மேல்நோக்கி செல்கிறது இப்போது நாம் அதிகபட்சமாக சுமார் 2000 0C வெப்பநிலையை நெருங்குகிறோம் ஒரு வாயு விசையாழியில் இது மிக உயர்ந்த வெப்பநிலை பின்னர் அந்த வாயு விசையாழி ஆலையிலிருந்து வெளியேறும் வாயு மிக அதிக வெப்பநிலையில் உள்ளது இது ரேங்கின் சுழற்சியில் நீராவியின் வெப்பநிலையை 5000C முதல் 5500C முதல் 600 0C வரை அதிகரிக்கும் திறன் கொண்டது ஆகையால் வரபோகும் நாட்களில் எந்தவொரு துணை எரிதலும் தேவையில்லை உண்மையில் வளர்ந்து வரும் புதிய நவீன ஒருங்கிணைந்த ஆலைளுடன் நாம் சொல்ல வேண்டும் அங்கு நாம் எந்தவிதமான துணை எரிதலுக்கும் செல்ல வேண்டியதில்லை வெறும் எரிவாயு விசையாழி மிக அதிக வெப்பநிலை மட்டத்தில் இயங்குவதாலும் வெளியேற்ற வாயுவில் எஞ்சியிருக்கும் ஆற்றல் அல்லது வெப்பநிலை அளவு அதிகமாக இருப்பதாலும் எந்தவொரு துணை எரிதலும் தேவையில்லை இப்போது நாம் இதுவரை ஒருங்கிணைந்த சுழற்சி ஆலை பற்றி பேசுகிறோம் அவை அனைத்தும் தொடர் பயன்முறையில் உள்ளன அதாவது மேல்மட்ட ஆலை நிராகரிக்கப்பட்ட ஆற்றலின் அளவு கீழ்மட்ட ஆலை மூலம் எடுக்கப்படுகிறது ஆனால் சுழற்சிகளை இணையான முறையில் இயக்க முடியவில்லையா இது இணையாக இயங்கும் இரண்டு சுழற்சிகள் அவை ஒரே வெப்பநிலை தேக்கங்களுக்கு இடையில் இயங்குகின்றன நிச்சயமாக அது இன்னும் சாத்தியம் இது போன்ற ஒரு நிலையைப் பார்க்க முயற்சிப்போம் T1 எனும் வெப்பநிலையில் இயங்கும் வெப்பநிலை தேக்கம் உள்ளது மற்றொன்று T2 எனும் வெப்பநிலையில் இயங்குகிறது 1 மற்றும் இது 2 என எங்களிடம் இரண்டு ஆலைகள் உள்ளன அவை இணையாக இயங்குகின்றன அதாவது இரண்டும் T1 எனும் தேக்கத்திலிருந்து பெறுகிறது Q2 வில் இருந்து எடுக்கப்பட்ட Q1 என்பது மொத்த அளவிலான ஆற்றலை Q3 விற்கு T2 தேக்கத்திலிருந்து நிராகரித்து W1 அளவிலான வேலையை உற்பத்தி செய்கிறது என வைத்துக்கொள்வோம் Q4 W2 ஐ உருவாக்கி அந்த தேக்கத்திற்கு Q5 அளவு வெப்பத்தை நிராகரிக்கிறது Q5 செல்கிறது எனவே இரண்டு சுழற்சிகளும் T1 மற்றும் T2 என்ற அந்த 2 தேக்க வெப்பநிலைக்கு இடையில் இயங்கி வேலை வெளியீட்டைக் கொடுக்கின்றன இதை நாம் பகுப்பாய்வு செய்தால் சுழற்சி எண் ஒன்றிற்கு அதன் செயல்திறனை நாம் இவ்வாறு வரையறுக்கலாம் 𝜂1 𝑊1 𝑄1 𝑊1 𝜂1 𝑄1 இரண்டாவது சுழற்சிக்கு 𝜂2 𝑊2 𝑄4 𝑊2 𝜂2 𝑄4 இதை கலவையின் செயல்திறன் தான் இது ஒரு ஒருங்கிணைந்த சுழற்சி என்று நான் சொல்லப்போவதில்லை இது ஒரு கலவையைப் போன்றது என்று நான் கூறுவேன் அது 𝜂𝐶𝑜𝑚𝑏𝑊1 𝑊 2 𝑄1 ஆக இருக்கும் தன் செயல்திறனைப் பொறுத்து நாம் அவற்றைப் பிரித்தால் W1 மற்றும் W2 வை 𝜂1 𝑄1 𝜂2 𝑄4 𝑄1 என வெளிபடுத்துவோம் இப்போது x1 ஐ ஆலை எண் 1 லிருந்து பெறப்பட்ட ஆற்றலின் அளவை 𝑥1 𝑄2 𝑄1 என இவ்வாறு வரையறுக்கலாம் பிறகு 1 𝑥1 𝑄4 𝑄1 இது இரண்டாவது ஆலையின் மூலம் பெறப்பட்ட ஆற்றலின் ஒரு பகுதியாகும் அதாவது 𝑄4 𝑄1 இதை இணைத்தால் இந்த கலவையின் செயல்திறன் என்னவாக இருக்கும் 𝜂𝐶𝑜𝑚𝑏 𝜂1𝑥1𝑄1 𝜂21 − 𝑥1𝑄1 𝑄1 என சுட்டிக்காட்டலாம் எனவே 𝑥1 𝜂1 1 − 𝑥1 2 அல்லது இதை பிரித்து எழுதினால் 𝜂2 𝑥1 𝜂1 − 𝜂2 இதேபோல் x2 வை இரண்டாவது ஆலையில் இருந்து பெறப்படும் ஆற்றல் அளவு என்று குறிப்பிட்டால் 𝑥2𝑄4𝑄1 பிறகு 1 𝑥2 𝑄2 𝑄1 இணைந்த இந்த கலவையின் செயல்திறனை x2 மற்றும் ஐ பொருத்து குறிப்பிட்டால் 𝜂𝐶𝑜𝑚𝑏 1 − 𝑥2 1 𝑥2 𝜂2 என இதன் மூலம் நேரடியாக இதை எழுத முடியும் இதை இப்போது 𝜂1 𝑥2 𝜂1 − 𝜂2 என எழுதலாம் η1 η2 என்ற ஒரு நிலையை நாம் கருதினால் x1 மற்றும் x2 க்கு இரண்டும் நேர்மறையான அளவுகளாக இருக்கின்றன ஏனெனில் அவை வெப்ப ஆற்றல் பின்னங்கள் அல்லது வழங்கப்பட்ட வெப்பத்தின் பின்னங்கள் எனவே η 1 η2 இருக்கும் போது இந்த முதல் சமன்பாட்டை பார்த்தால் ηComb η2 ஆனால் இப்போது இரண்டாவது சமன்பாட்டை பாருங்கள் η1 ஐ விட இந்த கூட்டு சுழற்சி சமன்பாடு குறைவாகஇருக்கும் ηComb η1 η1 η2 η1 η2 என்பது நேர்மறையான அளவாக இருக்கும் போது முதல் சமன்பாட்டிலிருந்து ηComb η2 ηComb η1 இது இந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கானது ηComb இது இரண்டாவது ஒரு செயல்திறனை விட அதிகமாக இருந்தாலும் முதல் செயல்திறனுக்கும் குறைவானது தான் நாம் வேறு வழியாக பார்த்தால் η1 η2 பின்னர் η இந்த கலவையை நாம் மீண்டும் பார்க்க வேண்டும் இப்போது இரண்டாவது சமன்பாட்டிலிருந்து பார்ப்போம் இப்போது η1சிறியது η1 சிறியதாக இருப்பதால் η1 η2 என்பது எதிர்மறை அளவு இந்த விஷயத்தில் உள்ள ηComb விட அதிகமாக η1உள்ளது ஆனால் இப்போது இந்த சமன்பாட்டைப் பாருங்கள் η2 நேர்மறை அளவு மற்றும் η1 η2 எதிர்மறை அளவு η2 விட ηComb குறைகிறது அதாவது இந்த விஷயத்தில் η1 சிறியது ηComb இடையில் உள்ளது மற்றும் η2 மிக அதிகம் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இந்த விஷயத்தில் இந்த கலவையின் செயல்திறன் அவை இரண்டின் செயல்திறனுக்கும் இடையில் இருப்பதைக் காணலாம் நாங்கள் உண்மையிலேயே எதையும் பெறவில்லை இரண்டு ஆலைகளும் அவற்றின் சொந்தமாக இயங்குகின்றன இது போன்ற ஒரு இணையான உள்ளமைவைக் கொண்டிருப்பதால் எந்த நன்மையும் இல்லை சிறந்த செயல்திறனைப் பெற அவற்றை தொடர்ச்சியாக எளிதாக இணைக்க முடியும் நிச்சயமாக அவற்றின் ஒவ்வொரு வெப்பநிலை நிலைகளும் ஒன்றுக்கொன்று இணக்கமாக இருந்தால் ஒருங்கிணைந்த சுழற்சியில் இந்த இணையான சேர்க்கைக்கு நாங்கள் எப்போதும் செல்கிறோம் அங்கு மேல்மட்ட சுழற்சியில் இருந்து வெளியேறும் வெப்பத்தின் வெளியேற்றம் நேரடியாக கீழ்மட்ட சுழற்சியில் சேர்க்கப்படுகிறது இதன் மூலம் ஆற்றலைப் பயன்படுத்துவதோடு ஒட்டுமொத்த செயல்திறனிலும் ஒருங்கிணைந்த சுழற்சியின் நன்மைகளை நான் முன்னர் குறிப்பிட்டது போல சுருக்கமாகக் கூறுவது ஆனால் அதன் மறுபடியும் நாம் ஒட்டுமொத்த ஆலையின் செயல்திறனைப் பெறப்போகிறோம் இது தனிப்பட்ட செயல்திறன்களை விட அதிகமாக இருக்கும் இணையான மற்றும் தொடர் செயல்பாட்டிற்கு நாம் செல்ல விரும்புகிறோம் இணையான செயல்பாட்டிற்கு அல்ல ஏனென்றால் ஒருங்கிணைந்த செயல்திறனை தனிப்பட்ட செயல்திறனை விட அதிகமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஒரே நிகர வேலை வெளியீட்டைக் கொண்டிருப்பதற்கான குறைந்த முதலீடு நிச்சயமாக நாம் குறைந்த அளவு வெப்ப உள்ளீட்டைக் கொடுக்க வேண்டும் நாம் குறைந்த தற்போதைய தேவையை முதலீடு செய்கிறோம் நாம் மேல்மட்ட சுழற்சியை மட்டுமே கொண்டிருக்கிறோம் என்றால் தீர்ந்துபோன அல்லது மேல்மட்ட சுழற்சியை விட்டு வெளியேறும் மொத்த ஆற்றலின் அளவு மிகக் குறைந்த அளவு ஆற்றல் சுழற்சியை விட்டு வெளியேறும் எங்களுக்கு மிகக் குறைந்த அளவு குளிரூட்டும் தேவை அல்லது குளிரூட்டி தேவைப்படுகிறது சில சிறப்பு நிபந்தனைகள் அல்லது அவசரகால சூழ்நிலைகளில் இது எப்போதுமே சாத்தியமாகும் என்று நான் குறிப்பிட்டபடி அதிக இயக்க நெகிழ்வுத்தன்மை ஒரு ஆலையை எளிதில் அணைத்துவிட்டு மற்றொன்றை அதன் சொந்தமாக இயக்க முடியும் இரண்டும் உண்மையில் முழுமையாக தன்னிறைவு பெறும் தாவரங்கள் மற்றும் அவை பொதுவாக நவீன ஒருங்கிணைந்த சுழற்சி ஆலைகளாகும் அவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இயக்கும் வாய்ப்பைக் கொண்டுள்ளன அவை மற்றவற்றைப் பொறுத்து இல்லாமல் சில அவசரநிலைகளைச் சமாளிக்கின்றன ஆரம்பத்தில் எரிவாயு விசையாழி ஆலையை அமைத்து குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முழுமையாக இயங்க அனுமதிப்பது போல ஒரு சில மாதங்கள் ஒரு வருடம் அல்லது அதற்கு மேற்பட்டவை பின்னர் ஒரு முறை இரண்டாவது அலகு கீழ் மட்டமானது தயாராக உள்ளது பின்னர் ஒருங்கிணைந்த சுழற்சி அலகு என செயல்பாட்டைத் தொடங்குவோம் இரண்டு சுழற்சிகளின் இந்த கலவையின் காரணமாக எளிமையான செயல்பாடு சுற்றுச்சூழல் தாக்கத்தை குறைக்கிறது இது குறைந்த அளவு எரிபொருளை முதலீடு செய்வதால் கருத்தில் கொள்ள வேண்டிய மிகப் பெரிய புள்ளியாகும் நாம் மேல்மட்ட சுழற்சிக்கு மட்டுமே ஆற்றலைச் சேர்க்கிறோம் மேலும் மேல்மட்ட சுழற்சியுடன் ஒப்பிடும்போது கீழ்மட்ட சுழற்சியில் இருந்து பரிந்துரைக்கும் வெப்ப நிராகரிப்பு மிகவும் குறைவு எனவே சுற்றுச்சூழல் பார்வையை இரு கண்ணோட்டத்திலிருந்தும் குறைத்து வருகிறோம் இறுதியாக வெப்பம் மற்றும் ஆற்றல் இரண்டையும் ஒருங்கிணைப்பதற்கும் இது சாத்தியமாகும் இருப்பினும் நாம் கோஜெனரேஷன் அல்லது வெப்பத்தை உருவாக்குவது பற்றி பேசவில்லை எந்தவொரு விசையாழியையும் இயக்குவதற்கு அதன் வெப்பநிலை அளவு மிகக் குறைவாக இருந்தால் அது எப்போதுமே சாத்தியமாகும் இது சூடான நீர் அல்லது நீராவியை உற்பத்தி செய்ய ஒரு கீழ்மட்ட சுழற்சியைப் பயன்படுத்தலாம் அது எப்போதும் சாத்தியமாகும் ஒருங்கிணைந்த சுழற்சிகளுக்கான விஷயங்களின் முக்கியமாக கோஜெனரேஷன் மிகவும் உள்ளது ஆற்றல் மற்றும் வெப்ப ஆற்றல் இரண்டையும் உற்பத்தி செய்வதற்கு கீழ்மட்ட சுழற்சியைப் பயன்படுத்தும் ஆலை பெரும்பாலும் நம்மிடம் இருக்கலாம் நேரடி ஒருங்கிணைப்புக்கு செல்கிறது நான் எரிவாயு விசையாழி நீராவி விசையாழி ஒருங்கிணைந்த சுழற்சி பற்றிய வகுப்பை முடிப்பதற்கு முன்பு என்னிடம் ஒரு கணக்கு உள்ளது இது ஒரு பெரிய வாக்கியம் அதை கவனமாகப் படியுங்கள் இது ஒரு தொடர்புடைய சுழற்சி வரைபடம் இங்கே எங்களிடம் ஒரு எரிவாயு விசையாழி உள்ளது நீராவி விசையாழி சேர்க்கை மற்றும் 500 மெகாவாட் நிகர ஆற்றல் வெளியீடு காற்று 100 kP மற்றும் 300 K இல் அமுக்கிக்குள் நுழைகிறது ஆகவே காற்று அமுக்கிக்குள் நுழைகிறது என்றால் இந்த குறிப்பிட்ட பகுதியைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் முழுமையாக இந்த கணக்கை நான் தீர்க்கப் போவதில்லை மாறாக நான் உங்களுக்கு நடைமுறையைக் காண்பிக்க போகிறேன் கணக்கீட்டை உங்களிடம் விட்டு விடுகிறேன் T1 300 K P1 100 kPa மற்றும் 1 2 MPa மற்றும் ஐசென்ட்ரோபிக் செயல்திறனும் உள்ளது இது P2 இன் இந்த அழுத்தத்திற்கு சுருக்கப்பட்டதாக கொடுக்கப்பட்டுள்ளது P2 1 85 2 எனும் புள்ளியில் வெப்பநிலையை எவ்வாறு கணக்கிட முடியும் இதற்கான மதிப்பை நாம் எளிதாகப் பயன்படுத்தலாம் இந்த புள்ளியை 2s என அடையாளம் காண்போம் T2sT1k 1k மேலும் இந்தத் தகவல்கள் கொடுக்கப்படவில்லை என்பதைக் கருத்தில் கொள்வோம் k 1 4 Cp for air 1 005 kJ kgK நமக்கு P2 P1 T1 மற்றும் T2s தெரியும் இதிலிருந்து T2s கண்டுபிடிக்கலாம்

இப்போது இந்த சுருக்க செயல்முறைக்கான ஐசென்ட்ரோபிக் செயல்திறன் உண்மையான ஆற்றல் உள்ளீடாக வரையறுக்கப்பட்டுள்ளது இது சாத்தியமான ஆற்றல் உள்ளீட்டால் வகுக்கப்படுகிறது இது ஐசென்ட்ரோபிக் சுருக்கத்தின் போது மட்டுமே சாத்தியமாகும் அதாவது 𝜂𝐶𝑜𝑚𝑏 𝑇2 − 𝑇 𝑇2𝑠′ − 𝑇1 இதிலிருந்து நாம் T2 ஐப் பெறப் போகிறோம் அல்லது நான் T2 என்று சொல்ல வேண்டும் எனவே நம்மிடம் 2' உள்ளது இப்போது எரிவாயு விசையாழியின் ஐசென்ட்ரோபிக் செயல்திறனும் 0 9 ஆக கொடுக்கப்பட்டுள்ளது எரிவாயு விசையாழி 1400 K இல் காற்றைப் பெறுகிறது எனவே T3 1400 K மற்றும் அழுத்தம் நிலைகள் நமக்கு முன்பே தெரியும் ஏனெனில் P3 P 2 மற்றும் P 4 போன்றவை P 1 ஐப் போலவே இருக்கும் மேலும் எரிவாயு விசையாழியின் ஐசென்ட்ரோபிக் செயல்திறன் 0 9 ஆக வழங்கப்படுகிறது எனவே 4s செயல்திறனை நாம் எளிதாகக் கணக்கிட முடியும் இதை 4' என்று சொல்லலாம் எனவே நாம் என எழுதலாம் இது T4 ஐ கணக்கிட அனுமதிக்கும் மற்றும் எரிவாயு விசையாழியின் ஐசென்ட்ரோபிக் செயல்திறன் உண்மையான வேலை வெளியீடாக சிறந்த சாத்தியமான அல்லது அதிகபட்ச சாத்தியமான வேலை வெளியீட்டால் வழங்கப்படுகிறது அதாவது 𝜂𝐺𝑇 𝑇3′ − 𝑇4′ 𝑇s′ − 𝑇4s′ இதிலிந்து நாம் T4 ஐ கணக்கிட முடியும் எனவே எரிவாயு விசையாழி அல்லது அமுக்கிக்கான மொத்த பணி உள்ளீட்டுத் தேவை எவ்வளவு இருக்கும் 𝑊𝑐𝑜𝑚𝑝 𝐶𝑝 𝑇2′ − 𝑇1 இதேபோல் எரிவாயு விசையாழி ஆலையிலிருந்து நாம் பெறவிருக்கும் வேலை வெளியீடு 𝑊𝐺𝑇 𝐶𝑝 𝑇3′ − 𝑇4′ என இருக்கும் எனவே எரிவாயு விசையாழி பகுதிக்கான கணக்கீடு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ செய்யப்படுகிறது எரிவாயு விசையாழியிலிருந்து வெளியேறும் வெப்பப் பரிமாற்றி வழியாகச் சென்று 400 K இல் வெளியேறுகிறது எனவே இந்த புள்ளி வெப்பநிலை 400 K ஆகும் இது ஏற்கனவே எங்களுக்கு T4 என தெரியும் எனவே உங்களுக்கு எவ்வளவு தெரியும் வெப்பப் பரிமாற்றியில் அது நிராகரிக்கும் ஆற்றலின் அளவு மற்றும் நீராவி விசையாழி பகுதியால் அதே அளவு ஆற்றல் பெறப்படுகிறது இப்போது 8 MPa மற்றும் 400 0C இல் உள்ள நீராவி விசையாழியில் நுழைகிறது இது 0 85 ஐசென்ட்ரோபிக் செயல்திறனைக் கொண்டுள்ளது இப்போது இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள புள்ளி உண்மையில் 4s ஆனால் உண்மையிலேயே விரிவாக்கம் இது போன்றது இது இங்கே 4 வரை செல்கிறது எனவே நீராவி விசையாழி பகுதிக்கு P3 8 MPa T3 400 0C என தெரியும் இவற்றை இணைத்து நீங்கள் h3 மற்றும் s3 ஐப் பெறலாம் s3 ஐப் பயன்படுத்தி நாம் s4s ஐ கண்டுபிடிக்கலாம் பின்னர் நீராவி விசையாழியின் ஐசென்ட்ரோபிக் செயல்திறனைப் பயன்படுத்தி 0 85 ஆக இருக்கும் நீங்கள் புள்ளி எண்ணையும் கண்டுபிடிக்கலாம் எனவே s4s ஐ பயன்படுத்தி நாம் h4s ஐ பெறலாம் பின்னர் ஐசென்ட்ரோபிக் செயல்திறனைப் பயன்படுத்தி h4 ஐப் பெறலாம் அதன்படி நிகர வேலை வெளியீட்டைப் பற்றி பார்த்தால் நீராவி விசையாழியிலிருந்து மொத்த வேலை வெளியீடு சமமாக இருக்கும் அதனால் 𝑊𝑆𝑇 𝑚𝑆𝑇 ℎ3 − ℎ4 இதேபோல் எரிவாயு விசையாழிக்கான அனைத்து வேலை வெளிப்பாடுகளையும் மொத்த வெளிப்பாடாக மாற்றினால் அமுக்கிக்கான நிகர பணி உள்ளீட்டு தேவை 𝑊𝑐𝑜𝑚𝑝 𝑚𝑔 𝐶𝑝 𝑇2′ − 𝑇1 இதற்கு சமமாக இருக்கும் இதேபோல் எரிவாயு விசையாழியால் உற்பத்தி செய்யப்படும் மொத்த வேலை அல்லது மொத்த ஆற்றல் 𝑊𝐺𝑇 𝑚𝑔𝐶𝑝 𝑇3′ − 𝑇4′ இதற்கு சமமாக இருக்கும் எனவே நீராவி விசையாழியால் எவ்வளவு வேலை நிராகரிக்கப்படுகிறது அல்லது நீராவி விசையாழியால் எவ்வளவு வேலை தயாரிக்கப்படுகிறது என்பது எங்களுக்குத் தெரியும் மின்தேக்கி அழுத்தம் 8 kPa ஆக வழங்கப்படுவதை இப்போது நாம் அறிவோம் நிச்சயமாக 4 ஐப் பெற நாங்கள் அதைப் பயன்படுத்துகிறோம் 8 kPa இல் நிறைவுற்ற நீர் ஐசென்ட்ரோபிக் செயல்திறன் 0 8 கொண்ட ஒரு பம்ப் மூலம் வெப்பப் பரிமாற்றிக்கு மீண்டும் புழக்கத்தில் விடப்படுகிறது எனவே பம்ப் 0 8 இன் ஐசென்ட்ரோபிக் செயல்திறனைக் கொண்டுள்ளது எனவே இந்த செயல்முறை இங்கே எங்காவது 2 ஆக முடிவடையும் இறுதியாக நாம் வெப்பப் பரிமாற்றியைப் பற்றி பேசினால் வெப்பப் பரிமாற்றியில் நீராவி மூலம் பெறப்பட்ட மொத்த ஆற்றலின் அளவு 𝑚 ℎ3 ℎ2 க்கு சமம் இந்த 2 என்றும் 2s என்றும் நாம் சொன்னால் இவை நீராவியால் பெறப்பட்ட மொத்த ஆற்றலின் அளவு வாயுவால் இழந்த மொத்த ஆற்றல் 𝑚𝑔 𝑇4 𝑇5 என்பதற்கு சமமாக இருக்கும் மற்றும் T5 400 K ஆகும் எனவே அங்கிருந்து நீராவியின் நிறை ஓட்ட விகிதம் மற்றும் வாயுவின் நிறை ஓட்ட விகிதம் mst 𝑚𝑔 ஆகியவற்றைப் பெறுவீர்கள் இறுதியாக ஆலையிலிருந்து மொத்த உற்பத்தி 500 MW ஆகும் இதனால் 500 MW நிகர வெளியீட்டிற்கு சமம் இது எரிவாயு விசையாழி பக்கத்திலிருந்து நிகர வெளியீடு மற்றும் நீராவி விசையாழி பக்கத்திலிருந்து நிகர வெளியீடு ஆகும் இப்போது உள்ளே உள்ள நீராவி விசையாழியிலிருந்து நாம் பெறும் வெளியீடு எவ்வளவு 500 𝑀𝑊 𝑚𝑠𝑡 ℎ3 − ℎ4 − 𝑚𝑠𝑡 ℎ2 − ℎ1 𝑚𝑔𝐶𝑇3′ − 𝑇4′ − 𝑚𝑔𝐶𝑝 𝑇2′ − 𝑇1 முதல் சதுர அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்கள் நீராவி விசையாழி பக்கத்திலிருந்து மொத்த வெளியீடு ஆகும் இதேபோல் எரிவாயு விசையாழி பக்கத்திலிருந்து நிகர வெளியீடு இரண்டாவது சதுர அடைப்புக்குறிக்குள் உள்ளது எங்கிருந்து நாம் ṁg இன் மதிப்பை பெற முடியும் பின்னர் நீராவியின் நிறை ஓட்ட விகிதம் நிறை ஓட்ட விகிதம் மற்றும் இறுதியாக இந்த ஆலைக்கான வெப்ப செயல்திறன் இரண்டையும் நாம் எளிதாக கணக்கிட முடியும் தயவுசெய்து எண்ணைக் கணக்கிடுங்கள் வெப்ப செயல்திறன் இந்த விஷயத்தில் இறுதி கணக்கீடு தோராயமாக 53 1 ஆக இருக்கும் இந்த முடிவை நீங்கள் பெறுகிறீர்களா இல்லையா என்பதைப் பார்க்க முயற்சிக்கவும் இது வரை நாங்கள் ஒரு வகையான ஒருங்கிணைந்த சுழற்சியைப் பற்றி மட்டுமே பேசினோம் இது பிரைட்டன் சுழற்சி மற்றும் ராங்கைன் சுழற்சியின் கலவையாகும் அல்லது நடைமுறையில் ஒரு எரிவாயு விசையாழி ஆலையை முதலிட அலகு மற்றும் நீராவி விசையாழி ஆலை ஒரு கீழ்மட்ட அலகு என இணைக்கிறது ஆனால் வேறு சில வகையான ஒருங்கிணைந்த சுழற்சி ஆலைகள் உள்ளன அவற்றில் சில இன்னும் கருத்தியல் வடிவமைப்பாக இருக்கின்றன ஆனால் அவை நிஜ நடைமுறை பயன்பாட்டிற்கு குறிப்பாக பெரிய அளவிலான மின் உற்பத்திக்கு பெரும் ஆற்றலைக் கொண்டுள்ளன மேலும் இதுபோன்ற ஒரு ஆலை MHDS ஆலை ஆகும் ஆனால் அங்கு செல்வதற்கு முன் நீராவி விசையாழி அடிப்படை சுழற்சியின் மற்றொரு முக்கியமான கூறு பற்றி விரைவாக பேசுவோம் அல்லது உண்மையில் நான் பேசப் போகும் எந்தவொரு சுழற்சியிலும் நீங்கள் எப்போதுமே கண்டுபிடிப்பீர்கள் அல்லது மாறாமல் மிகக் குறைந்த அல்லது மிகக் குறைந்த சுழற்சி நீராவி அடிப்படையிலான ரேங்கைன் சுழற்சி ஆகும் மேல்மட்ட சுழற்சியின் ஆற்றல் இழப்பைப் பயன்படுத்தி நீராவியை உற்பத்தி செய்யும் வெப்பப் பரிமாற்றி HRSG அல்லது வெப்ப மீட்பு நீராவி ஜெனரேட்டர் என அழைக்கப்படுகிறது இது ஒரு நீராவி விசையாழி வாயு விசையாழி கலவையின் மிக முக்கியமான அங்கமாக இருக்கலாம் அல்லது ரேங்கைன் சுழற்சியுடன் எந்தவொரு ஒருங்கிணைந்த சுழற்சியிலும் இருக்கலாம் கீழ்மட்ட அலகு தொழில்நுட்ப விவரங்களுக்குச் செல்லாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான HRSG என்ன என்பதைப் பார்க்க விரும்புகிறீர்களா நீராவி பக்க இயக்க அழுத்தத்தை அடிப்படையாகக் கொண்ட பல வகை வகைப்பாடுகள் உள்ளன நாம் இதுவரை விவாதித்தவற்றிற்கு ஒரு ஒற்றை அழுத்தத்தைக் கொண்டிருக்கலாம் அவை அனைத்தும் ஒற்றை அழுத்தம் தான் ஆனால் நீங்கள் இரட்டை அழுத்தம் அல்லது மூன்று அழுத்த சுழற்சிகளையும் கொண்டிருக்கலாம் அடுத்த ஸ்லைடில் இரட்டை அழுத்த விருப்பத்தைப் பற்றி நான் பேசுகிறேன் பின்னர் நாம் சாதனங்களின் தளவமைப்பை அடிப்படையாகக் கொண்டிருக்கலாம் கிடைமட்ட அல்லது செங்குத்து நீராவி சுழற்சியின் வகையை அடிப்படையாகக் கொண்டது மீண்டும் சூடு அல்லது மீண்டும் சூடாக்காதது அது எதுவாக இருந்தாலும் கட்டாய சுழற்சி அல்லது இயற்கை சுழற்சி மற்றும் எரிபொருளை எரிப்பதை அடிப்படையாகக் கொண்டது நீக்கப்படாத வெளியேற்றம் நீக்கப்பட்ட அல்லது துணை நீக்கப்பட்ட எரிதலாகும் அடித்தளத்திற்கு வெளிப்புற மூலங்களிலிருந்து கூடுதல் ஆற்றலை நாங்கள் சேர்க்காத இடத்தை அன்ஃபயர் குறிக்கிறது வெளியேற்றப்பட்ட எரிதல் என்றால் முதலிட சுழற்சியில் இருந்து வெளியேறும் வாயுவில் சில கூடுதல் எரிபொருள் சேர்க்கப்படுவதோடு அதன் மூலம் கூடுதல் கூடுதல் ஆற்றலை உருவாக்குகிறது அங்கு எரிக்கப்படாத ஆக்ஸிஜன் அல்லது பயன்படுத்தப்படாத ஆக்ஸிஜனை எங்கே பயன்படுத்த முயற்சிக்கிறோம் என்பதைப் பற்றி நான் பேசியதால் வெளியேற்ற வாயு ஒரு துணை நீக்கம் அடிப்படையில் துணை எரிதல் என நாம் குறிப்பிடலாம் இப்போது இரட்டை அழுத்தம் ஒருங்கிணைந்த சுழற்சி என்பது மிகச் சுருக்கமான குறிப்பு தேவைப்படுகிறது செங்குத்து அச்சில் வெப்பநிலை மற்றும் கிடைமட்ட அச்சில் வெப்ப பரிமாற்றத்தின் அளவு இருக்கும் இந்த வரைபடத்தைப் பாருங்கள் இந்த தொடர்ச்சியாக வாயுவைக் குறிக்கிறது இது HRSG வழியாக செல்லும்போது அது நீராவிக்கு ஆற்றலை வழங்கும் வெப்பநிலை தொடர்ந்து இழந்து வருகிறது இப்போது இரண்டு ஸ்ட்ரீம் கோடுகள் ஒன்று குறைந்த அழுத்தத்திலும் மற்றொன்று உயர் அழுத்தத்திலும் காட்டப்பட்டுள்ளன இந்த தொடர்ச்சியான கோட்டால் வழங்கப்படும் குறைந்த அழுத்தத்தைப் பற்றி முதலில் பேசலாம் இது புள்ளி 4 முதல் 5 வரை தொடங்குகிறது இது ஒற்றை கட்ட திரவ வெப்பமாக்கல் ஆகும் இதுதான் மேலே கூறப்பட்ட எக்கானமைசர் பின்னர் 5 முதல் 6 வரை இது ஆவியாதல் ஆகும் அங்கு கட்ட மாற்றம் தொடர்கிறது பின்னர் 6 இந்த இறுதி புள்ளியில் சூப்பர் ஹீட்டர் பகுதி உள்ளது எல்லாமே நிலையான அழுத்தத்தில் நடக்கிறது ஆனால் இன்னும் மூன்று தனித்தனி சூழ்நிலைகள் 4 முதல் 5 வரை ஒரு கட்ட வெப்பமாக்கல் 5 முதல் 6 வரை கட்ட மாற்றம் மற்றும் 6 முதல் 1 வரை ஒற்றை கட்ட நீராவி வெப்பமாக்கல் ஆகும் இப்போது ஒவ்வொரு பகுதியிலும் இரண்டு நீரோடைகளுக்கு இடையிலான வெப்பநிலையின் வேறுபாட்டைக் கவனியுங்கள் எக்கானமைசரின் பகுதியில் வெப்பநிலை வேறுபாடு மிகவும் சிறியது மிகப்பெரிய வெப்பநிலை வேறுபாடும் இது போன்ற ஒன்றாகும் ஆனால் எந்த கட்டத்திலும் இரண்டு கட்ட பகுதியில் வெப்பநிலை வேறுபாடு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்த கட்டத்தில் நீங்கள் இதைப் பார்க்கிறீர்கள் வெப்பநிலை வேறுபாடு எவ்வளவு பெரிய வெப்பநிலை வேறுபாட்டைக் கூறுகிறது 250 முதல் 300 0C போன்ற ஏதாவது கோட்டின் இரண்டு நீரோடைகளுக்கு இடையில் நாம் பார்க்கிறோம் வெப்பத்துடன் தொடர்புடைய வெப்பநிலை வேறுபாடு உங்களுக்குத் தெரியும் பெரிய பரிமாற்றம் என்ட்ரோபி உற்பத்தியாக இருக்கும் குறிப்பிடத்தக்க அளவு என்ட்ரோபி உற்பத்தி இருக்கும் இது மிகவும் மாற்ற முடியாத வெப்ப பரிமாற்ற செயல்முறையாகும் இது இறுதியாக வேலை திறனை இழக்க வழிவகுக்கிறது ஆற்றல் இழப்பு மற்றும் இதிலிருந்து செயல்திறன் இழப்பு இப்போது இதுபோன்ற குறைந்த அழுத்தங்களில் இயங்குவதற்குப் பதிலாக நீராவியை அதிக அழுத்தத்தில் இயக்கினால் இந்த புள்ளியிடப்பட்ட கோடு நமக்கு இருக்கிறது இந்த கட்டத்தில் இருந்து இந்த புள்ளி வரை நாம் எக்கானமைசர் ஒற்றை கட்ட புழக்கத்தில் ஒற்றை கட்ட வெப்பமாக்கலைக் கொண்டிருக்கிறோம் இந்த கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு இரண்டு கட்ட செயல்பாடு கட்ட மாற்றம் மற்றும் புள்ளி எண் 1 வரை நாம் சூப்பர் வெப்பமாக்குகிறோம் இது ஒற்றை கட்ட நீராவியை வெப்பப்படுத்துகிறது இப்போது இங்கே என்ன நடக்கிறது கட்ட மாற்ற செயல்பாட்டின் போது வெப்பநிலை வேறுபாடு நிச்சயமாக மிகவும் சிறியது இது முந்தைய விஷயத்தில ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட பாதி தான் ஆனால் ஒற்றை கட்ட செயல்பாட்டில் என்ன நடக்கிறது இங்கே எக்கானமைசரில் நமக்கு மிகப் பெரிய வெப்பநிலை வேறுபாடு உள்ளது இங்கே ஒற்றை கட்டப் பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவு என்ட்ரோபி உற்பத்தி இருக்கும் மற்றும் இரண்டு கட்டப் பகுதியில் வெப்பநிலை வேறுபாடு சிறியது ஆனால் இன்னும் சிறியதாக இல்லை அதனால்தான் இந்த செயல்பாடுகளைச் செய்வதற்கு இரண்டு வெவ்வேறு அழுத்த நிலைகளுக்கு அடிக்கடி செல்கிறோம் வெளியேற்ற வாயுவின் அல்லது குறைந்த வெப்பநிலை பக்கத்தின் கீழ் பக்கங்களுக்கு அருகில் செயல்படும் ஒரு அழுத்தம் நிலை வெளியேற்ற வாயுவின் உயர் வெப்பநிலை பக்கத்திற்கு அருகில் செயல்படும் பிற அழுத்தம் இது போன்ற ஒரு உள்ளமைவில் எரிவாயு விசையாழியிலிருந்து சூடான வெளியேற்றம் இங்கிருந்து நுழைகிறது அது நேரடியாக HRSG க்குச் சென்று இறுதியாக இந்த வெளியேற்ற வாயு வழியாக வெளியேறுகிறது இது தொடர்புடைய நீராவி விசையாழி அமைப்பு புள்ளி எண் 4 இலிருந்து இங்கு வரும் நீராவி இங்கே இரண்டு நீரோடைகளாக பிரிக்கப்பட்டு அல்லது பிரிக்கப்படுகிறது ஒரு ஸ்ட்ரீமில் இந்த குறிப்பிட்ட மண்டலத்தில் இதைப் பாருங்கள் வெளியேற்ற வாயுவின் வெப்பநிலை மிகவும் குறைவாக உள்ளது அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் வெப்பநிலை மிக அதிகமாக உள்ளது இந்த பக்கத்தில் புள்ளி எண் 5 நாம் ஒரு கட்ட வெப்பமாக்கல் பற்றி பேசுகிறோம் இங்கே உண்மையில் நாம் ஒரு குறைந்த அழுத்த செயல்பாட்டைப் பற்றி பேசுகிறோம் இங்கே அழுத்தம் குறைவாக உள்ளது நீராவியின் தொடர்புடைய செறிவு வெப்பநிலையும் குறைவாக இருக்கும் புள்ளி எண் 5 வரை ஒற்றை கட்ட வெப்பமாக்கல் உள்ளது பின்னர் நாம் கட்ட மாற்றத்தைக் கொண்டு இந்த கட்டத்தில் செய்யப்படுகிறோம் பின்னர் புள்ளி 6 முதல் புள்ளி 7 வரை சூப்பர் ஹீட்டிங்க் செய்யப்படுகிறது இது போன்ற ஒரு உள்ளமைவில் அது புள்ளியில் நுழைகிறது 4 பின்னர் புள்ளி எண் 5 வரை ஒற்றை கட்ட வெப்பமாக்கல் பின்னர் நிலையான வெப்பநிலை கட்டம் 6 வரை மாற்றம் பின்னர் புள்ளி எண் 7 வரை சூப்பர் ஹீட்டிங்க் செய்யப்படுகிறது இது குறைந்த அழுத்த நீராவி நாம் இங்கு பிரிக்கும் மற்ற ஸ்ட்ரீம் புள்ளி எண் 8 இல் இந்த வழியே செல்கிறது அங்கு இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் அதிக அழுத்த நிலைக்கு அதை அழுத்தம் கொடுத்துள்ளோம் இங்கே அழுத்தம் அதிகமாக உள்ளது செறிவு வெப்பநிலையும் அதிகமாக உள்ளது இது புள்ளி எண் 9 வரை சூடாகிறது இது தொடர்புடைய எக்கானமைசர் பின்னர் நீங்கள் ஆவியாக்கியைக் கொண்டிருக்கிறீர்கள் அங்கு நீங்கள் கட்ட மாற்றத்தை புள்ளி எண் 10 வரை அதிக அழுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறீர்கள் வெப்பநிலை வேறுபாட்டைப் பாருங்கள் இங்கே நீராவிக்கும் அதனுடன் தொடர்புடைய வாயுக்கும் இடையிலான வெப்பநிலை வேறுபாடு மிகவும் சிறியது குறைந்த அழுத்த நீராவிக்கும் வாயுக்கும் இடையிலான வெப்பநிலை வேறுபாடும் அவ்வளவு குறிப்பிடத்தக்கதாக இல்லை ஒற்றை அழுத்த சூழ்நிலையில் நாம் இருந்திருக்க வேண்டிய அளவுக்கு அதிகமாக இல்லை பின்னர் இறுதியாக 10 முதல் 11 வரை சூப்பர் ஹீடிங்க் உள்ளது புள்ளி எண் 11 இல் உள்ள இந்த சூப்பர் ஹீட் நீராவி புள்ளி எண் 12 உடன் திரும்பி வரும்போது அங்கிருந்து உயர் அழுத்த விசையாழிக்குச் செல்கிறது இது புள்ளி 7 உடன் கலக்கப்படுகிறது மற்றும் சூப்பர் ஹீட் நீராவி வருகிறது குறைந்த அழுத்தம் உயர் அழுத்த விசையாழியின் வெளியேறும் அழுத்தம் மற்றும் குறைந்த அழுத்த நீராவி ஆகியவை உண்மையில் அதே அழுத்த அளவைக் கொண்டிருக்கின்றன புள்ளி 13 உடன் இந்த கலவை குறைந்த அழுத்த விசையாழிக்கு வழங்கப்பட உள்ளது இது தொடர்புடைய வரைபடம் குறைந்த அழுத்த பக்கத்தில் நாம் புள்ளி 4 இல் தொடங்கி புள்ளி 7 ஐ ஒரு சூப்பர் ஹீட் நீராவியாக முடிக்கிறோம் உயர் அழுத்த பக்கத்தில் நாம் புள்ளியுடன் தொடங்குகிறோம் 8 புள்ளி 11 உடன் ஒரு சூப்பர் ஹீட் நீராவியாக முடிவடைகிறது இது உயர் அழுத்த விசையாழியில் புள்ளி 12 ஆக விரிவடைகிறது குறைந்த அழுத்த விசையாழியில் இருந்து வரும் நீராவியுடன் உயர் அழுத்த விசையாழியின் வெளியேற்றத்தை இந்த இறுதி புள்ளி 13 ஐ இங்கு கலக்கிறோம் இது நிலை புள்ளி 14 வரை குறைந்த அழுத்த விசையாழிக்கு விரிவடைந்து வருகிறது இது ஒரு இரட்டை அழுத்த சேர்க்கை இதேபோல் நாம் ஒரு மூன்று அழுத்த கலவையையும் கொண்டிருக்கலாம் அங்கு நாம் ஒரு இடைநிலை அழுத்த அளவையும் பயன்படுத்துகிறோம் அழுத்தம் நிலைகளின் எண்ணிக்கை மீளமுடியாத தன்மை குறைவாக உள்ளது மற்றும் அத்தகைய அழுத்தம் நிலைகளின் எண்ணிக்கை முடிவிலியை நெருங்கினால் நாம் உண்மையில் ஒரு சமவெப்ப வெப்ப பரிமாற்றத்தை அணுக முயற்சிக்கிறோம் ஆனால் நடைமுறையில் மூன்று நிலைகளுக்கு மேல் ஒருபோதும் பயன்படுத்தப்படுவதில்லை உண்மையில் இரண்டு நிலைகளுக்கு மேல் நடைமுறையில் மிகவும் அரிதானவை இப்போது வேறு சில வகையான ஒருங்கிணைந்த சுழற்சிகளைப் பற்றி பேச விரும்புகிறோம் நான் குறிப்பிட்டுள்ளபடி மூன்று புதுமையான அணுகுமுறைகளைப் பற்றி மிக விரைவாகப் பார்ப்போம் அவற்றில் முதலாவது MHD MHD என்பது காந்த ஹைட்ரோடினமிக் ஜெனரேட்டரைக் குறிக்கிறது M என்பது காந்தத்தையும் H என்பது ஹைட்ரோவையும் D என்பது டைனமிக் ஜெனரேட்டரையும் குறிக்கிறது அவகாட்ரோவின் கொள்கையிலிருந்து ஒரு மின் கடத்தி ஒரு காந்தப்புலத்தில் நகரும் போதெல்லாம் எங்களுக்கு மின் உற்பத்தி உள்ளது நாம் என்ன செய்யப் போகிறோம் நிரந்தர காந்தத்துடன் ஒரு புலத்தை உருவாக்குகிறோம் இங்கே நாம் ஒரு காந்தப்புலத்தை கொண்டுள்ளோம் ஒரு மின் கடத்தியாக நாம் அதிக வெப்பநிலை வாயுவைப் பயன்படுத்துகிறோம் ஒரு குறிப்பிட்ட தொடக்க வெப்பநிலையைத் தாண்டி ஒரு வாயுவின் வெப்பநிலையை நாம் தொடர்ந்து அதிகரிக்கும்போது அது அயனியாக்கம் செய்யத் தொடங்குகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் அயனியாக்கம் என்றால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அங்கிருந்து எலக்ட்ரான்கள் அணு அதிக சுற்றுப்பாதை அல்லது அதிக ஆற்றல் சுற்றுப்பாதையை நோக்கி நகரத் தொடங்குகிறது மற்றும் தொடக்கநிலை வெப்பநிலையைத் தாண்டி எலக்ட்ரான்கள் அதிலிருந்து முழுமையாக வெளியேறி அதன் மூலம் இலவச எலக்ட்ரானாக மாறுகின்றன இதன் விளைவாக அது வெளியே வந்த இடத்திலிருந்து அணு மின் சேர்வியாகிறது தொடக்க வெப்பநிலையை விட மிக உயர்ந்த வெப்பநிலைக்கு எங்களால் செல்ல முடிந்தால் உங்கள் முதலில் நடத்தப்படாத வாயு ஒரு கலவையாக மாறும் அல்லது அதில் பல இலவச எலக்ட்ரான்கள் மற்றும் சமமான எண்ணிக்கையிலான நேர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட அணுக்கள் இருக்கும் நிச்சயமாக பிரதான மூலக்கூறின் நடுநிலை இப்போது இந்த காந்தப்புலத்தின் வழியாக இந்த வாயுவை நாம் அனுமதித்தால் அது ஒரு கடத்தியாக செயல்படப் போகிறது அதன்படி அது ஆற்றல் கொடுக்கப் போகிறது இது இந்த MHD அல்லது காந்த ஹைட்ரோ டைனமிக் பற்றிய விஷயம் ஒரு கணக்கு என்னவென்றால் போதுமான அளவு கடத்துத்திறனைக் கொண்டிருக்க நாம் வெப்பநிலையை 2500 நிலைக்கு அதிகரிக்க வேண்டும் அல்லது 3000 K அளவில் இருக்க வேண்டும் இது நாம் பேசும் மிக உயர்ந்த வெப்பநிலை அத்தகைய உயர் வெப்பநிலை மட்டங்களில் கூட நாம் போதுமான கடத்துத்திறனைக் கொண்டிருக்கவில்லை பொருத்தமான MHD செயல்பாட்டைக் கொண்டிருப்பதால் உங்கள் MHD குழாயின் ஒரு யூனிட் நீளத்திற்கு சுமார் 10 mhom என்ற கடத்துத்திறன் அளவை நாங்கள் பொதுவாக தேடுகிறோம் இதுபோன்ற வெப்பநிலை மட்டங்களில் 2500 K க்கு மேல் கூட நாம் அதிக வெப்பநிலை அளவை அடைய முடியாவிட்டால் நாம் சீடிங்க் என்று அழைக்கப்படும் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் சீடிங்க் என்றால் என்ன சீடிங்க் என்றால் வாயுவில் நாம் மிகச் சிறிய சதவீதத்தைச் சேர்ப்போம் ஒருவேளை என் நிறையில் வெறும் 0 5 அல்லது 1 சில காரப் பொருட்களின் சிறிய அளவு இது அதிக அளவில் நடத்துகிறது பொட்டாசியம் கார்பனேட் அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த பொட்டாசியம் கார்பனேட் அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் சார்ந்த பொருட்களில் மிகவும் பிரபலமான சீடிங்க் பொருட்கள் இந்த பொருட்கள் 22 முதல் 2300 K வரை குறைந்த வெப்பநிலை மட்டங்களில் கூட இதைச் சேர்த்தால் வாயு இந்த அளவிலான கடத்துத்திறனை அடைய முடியும் இதன் மூலம் அது மிக அதிக வெப்பநிலையை உருவாக்கும் திறன் கொண்டது பொதுவாக இந்த MHD குழாய்களை 2500 K க்கு அப்பால் 0 5 முதல் 1 கார பொருள் சீடிங்குடன் இயக்குகிறோம் அதன்படி குழாயின் ஒரு யூனிட் நீளத்திற்கு உருவாகும் ஆற்றல் இது போன்று 𝑃𝑙𝑒𝑛𝑔𝑡ℎ 𝜎𝑈𝐵2𝜌 இதில் 𝜌 என்பது வாயுவின் அடர்த்தி σ என்பது மின் கடத்துத்திறன் U என்பது திசைவேகம் B என்பது காந்தப்புலத்தின் வலிமை குழாயின் ஒரு யூனிட் நீளத்திற்கு உருவாக்கப்படும் ஆற்றல் ஏனெனில் இந்த குறிப்பிட்ட அளவிற்கு விகிதாசாரமானது சமமாக இருக்கும் இங்கே காந்தப்புலத் தேவையும் 4 முதல் 5 டெஸ்லா மட்டத்தில் மிகவும் வலுவாக உள்ளது இது நீங்கள் பேசும் ஒரு பெரிய காந்தப்புலமாகும் MHD என்பது நடைமுறையில் கையாள மிகவும் சிக்கலான அமைப்பாகும் எங்களுக்கு மிகப்பெரிய காந்தப்புலம் தேவைப்படுகிறது இந்த சீடிங்க் மூலம் எங்களுக்கு மிக அதிக வெப்பநிலை மற்றும் சீரான மின் கடத்துத்திறன் தேவைப்படுகிறது ஆனால் இது ஒரு நேரடி ஆற்றல் மாற்றும் பொறிமுறையாக இருப்பதால் சாத்தியம் மிகப்பெரியது எங்களுக்கு எந்த இடைநிலை வழிமுறை இடைநிலை பொருள் அல்லது இடைநிலை அமைப்பு தேவையில்லை எங்களுக்கு எந்த விசையாழிகளும் அல்லது எந்த சுழற்சி இயந்திரங்களும் தேவையில்லை குழாய் வழியாக பாயும் வாயுவின் இயக்க ஆற்றலை நேரடியாக DC ஆற்றல் அல்லது நேரடி மின்னோட்டமாக மாற்றலாம் பொதுவாக இந்த நேரடி மின்னோட்டத்தை AC க்கு மாற்ற எங்களுக்கு ஒரு மின்மாற்றி தேவை இதை ஒரு எரிவாயு விசையாழி ஆலையுடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் அது ஒரு எரிவாயு விசையாழி ஆலைக்கு ஒத்ததாக இருக்கும் இது நாம் தொடங்கும் இடத்திலிருந்து 3 புள்ளியாகும் 3 முதல் 4 என்பது நீங்கள் அதன் அழுத்தத்தையும் வெப்பநிலையையும் உயர்த்தும் சுருக்க நிலை மற்றும் நாங்கள் சீடிங்கும் செய்கிறோம் நாம் வெப்பத்தைச் சேர்க்கும் இந்த ஹீட்டர் பகுதியைக் கொண்டிருக்கிறோம் இதனால் இந்த புள்ளி எண் 1 இல் உள்ள வெப்பநிலை 2500 K க்கு அப்பால் இருக்கும் பின்னர் அது காந்தக் குழாய் MHD குழாயில் செல்கிறது இது ஒரு விசையாழி விரிவாக்கத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது புள்ளி எண் 2 க்கு வர ஆற்றல் மற்றும் இந்த ஆற்றலை நாங்கள் பெறுகிறோம் ஆனால் இங்கே நாம் பெறும் இந்த வேலை வெளியீட்டை நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு இயந்திர வேலை அல்ல மாறாக அது நேரடி ஆற்றல் இப்போது இதில் எஞ்சியிருக்கும் ஆற்றல் இன்னும் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது ஏனெனில் வெப்பநிலை 2000 K க்குக் கீழே குறைந்துவிட்டால் அது பயன்படுத்தக்கூடிய மின் கடத்துத்திறனைக் கொண்டிருக்கவில்லை அனைத்து எலக்ட்ரான்களும் மீண்டும் வெற்று அணுக்களுடன் மீண்டும் இணைகின்றன இதனால் நாம் மீண்டும் ஒரு நடுநிலை வாயுவுக்கு வருகிறோம் ஆற்றலைப் பயன்படுத்துவதற்கான வேறு சில விருப்பங்களைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டியிருக்கும் ஒரு வழக்கமான நீராவி விசையாழி ஆலையை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு எரிவாயு விசையாழி ஆலையில் வெளியேற்ற வாயுவுக்கு நாம் வைத்திருக்கும் மிக உயர்ந்த வெப்பநிலை 800 0C மட்டுமே இருக்கலாம் இது ரேங்கைன் சுழற்சியில் நீராவியை வெப்பப்படுத்த இன்னும் போதுமானது இங்கே நாம் 1600 முதல் 1700 0C அளவிலான வெப்ப நிலையைப் பற்றி பேசுகிறோம் இது மிகப்பெரியது ஒரு வெப்பப் பரிமாற்றி வழியாக வாயுவைக் கடக்க நாம் அனுமதிக்கலாம் அங்கு நீராவி ஒரு நீராவி விசையாழி ஆலையில் பயன்படுத்தப்பட வேண்டும் இது போன்ற ஒரு கட்டமைப்பு இங்கே எங்களிடம் ஒரு எரிதல் உள்ளது இது எரிபொருளை நாங்கள் எங்கு வழங்குகிறோம் என்பதைப் பற்றி பேசுகிறோம் மேலும் காந்தக் குழாய் அல்லது MHD குழாய்க்குச் செல்லும் மிக அதிக வெப்பநிலை வாயுவை உற்பத்தி செய்கிறோம் இது MHD குழாயிலிருந்து வெளியே வந்த பிறகு இங்கே எங்காவது இருக்கலாம் அது இன்னும் அதிக வெப்பநிலையைக் கொண்டுள்ளது இது ஒரு நீண்ட குழாய் வழியாக செல்ல அனுமதிக்கப்படுகிறது இந்த குழாயில் அதன் ஆற்றலை தொடர்ந்து பிரித்தெடுக்கிறோம் அதன் ஆற்றலை நீங்கள் பிரித்தெடுக்கும் வழிகள் யாவை இது வரும் திரவ நீரின் ஓட்டம் இது முதலில் எங்களிடம் எக்கனாமரைசர் உள்ளது அங்கு திரவ நீர் செறிவு வெப்பநிலைக்கு சூடாகிறது பின்னர் ஆவியாக்கி எங்களிடம் உள்ளது அது இரண்டு கட்ட கலவையாக மாற்றப்படுகிறது நாம் எங்காவது எங்கள் நீராவி டிரம் வைத்திருக்கலாம் அங்கு நாம் திரவ மற்றும் நீராவி கட்டங்களை பிரிக்கிறோம் பின்னர் இந்த பகுதியில் சூப்பர் ஹீட்டர் உள்ளது இது உங்கள் சூப்பர் ஹீட்டர் மற்றும் அந்த சூப்பர் ஹீட்டரிலிருந்து அது ஒரு நீராவி விசையாழிக்குச் செல்கிறது பின்னர் எங்களிடம் வழக்கமான ரேங்கைன் சுழற்சி உள்ளது பின்னர் எங்களிடம் மின்தேக்கி உள்ளது எங்களிடம் கொதிகலன் வெப்ப பம்ப் உள்ளது நம்மிடம் ஃபீட் வாட்டர் ஹீட்டர்கள் இருக்கலாம் பின்னர் மீண்டும் குழாய்க்குச் செல்லலாம் எங்களிடம் ஒரு ரீஹீட்டரும் இருக்கலாம் இந்த உயர் அழுத்த நீராவி விசையாழியில் இருந்து வெளியே வந்தவுடன் அதை மீண்டும் ஆரம்ப வெப்பநிலைக்கு வெப்பமாக்குவதற்கு குழாய்க்கு எடுத்துச் செல்லலாம் காற்று பற்றி என்ன வளிமண்டலத்திலிருந்து எடுக்கப்படும் காற்று ஆரம்பத்தில் ஒரு அமுக்கி வழியாக அனுப்பப்படுகிறது பின்னர் எங்களிடம் குறைந்த வெப்பநிலை காற்று முன் ஹீட்டர் உள்ளது APH என்பது காற்று முன் ஹீட்டரைக் குறிக்கிறது அங்கு நாம் காற்றை அதிக வெப்பநிலை நிலைக்கு வெப்பப்படுத்துகிறோம் பின்னர் அது MHD குழாயிலிருந்து வரும் வெளியேற்றத்தின் மிக உயர்ந்த வெப்பநிலை மண்டலத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இதை நாங்கள் அதிக வெப்பநிலை காற்று முன் ஹீட்டர் என்று அழைக்கிறோம் மேலும் உயர் வெப்பநிலை காற்று முன் ஹீட்டரிலிருந்து வெளியேறும் காற்று ஏற்கனவே 200 0C வரிசையில் மிக அதிக வெப்பநிலையில் உள்ளது பின்னர் அது எரிப்புக்குச் செல்கிறது மற்றும் எரிப்பு எதிர்வினை காரணமாக அதன் வெப்பநிலை அந்த 2500 K ஐ அடைகிறது மற்றும் நாம் அதை MHD குழாயில் பயன்படுத்தலாம் இறுதியாக வெப்ப நிராகரிப்பின் இந்த நிலைகளுக்குப் பிறகு அது 150 முதல் 180 0C வரை மட்டுமே வெப்பநிலையைக் கொண்டிருக்கக்கூடும் சுற்றுப்புறங்களுக்குச் செல்ல நாங்கள் உங்களை எளிதாக அனுமதிக்க முடியும் இதை விட குறைந்த வெப்பநிலையை நாம் குறைக்க முடியாது ஏனெனில் பொதுவாக நாம் பயன்படுத்தும் எரிபொருளில் இதுபோன்ற சில கந்தக உள்ளடக்கம் இருக்கலாம் மற்றும் எரிப்பு போது சல்பர் சல்பர் டை ஆக்சைடு மற்றும் சல்பர் ட்ரொக்ஸைடாக மாற்றப்படுகிறது இப்போது வெப்பநிலை 150 0C அளவை விடக் குறைந்துவிட்டால் இந்த சல்பர் டை ஆக்சைடு அல்லது சல்பர் ட்ரை ஆக்ஸைடு நீராவியுடன் இணைந்து சல்பரஸ் மற்றும் சல்பூரிக் அமிலத்தை உற்பத்தி செய்யலாம் 1500C க்குக் கீழே அமிலங்கள் திரவமாக மாறக்கூடும் அது திரவமாக்குகிறது இதனால் அது கணிசமான அளவு அரிப்புக்கு வழிவகுக்கும் எரிபொருள் உள்ளடக்கத்தைப் பொறுத்து நாம் அடையக்கூடிய மிகக் குறைந்த வெப்பநிலை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது நான் இங்கே காண்பிக்கும் சுழற்சி ஒரு திறந்த சுழற்சி ஏனெனில் வெளியேற்றமானது இறுதியாக ஒரு அடுக்கு வழியாக செல்ல அனுமதிக்கப்படுகிறது சுற்றியுள்ள பகுதிகளுக்கு வெளியே செல்லுங்கள் நாம் ஒரு மூடிய சுழற்சி பயன்முறையிலும் இயக்கலாம் அங்கு நாம் எந்த எரிபொருளையும் பயன்படுத்தாமல் ஹீலியம் வகையான சில நடுநிலை வாயுவைப் பயன்படுத்துகிறோம் அது அமுக்கிக்கு செல்கிறது பின்னர் அதிக வெப்பநிலை மூலமாக அது அணு உலை போன்றது வெப்பத்தை எடுக்கும் இடத்தில் பின்னர் அது MHD குழாயைக் கொண்டுள்ளது இங்கே வெப்ப மீட்பு நீராவி ஜெனரேட்டர் உள்ளது உண்மையில் MHD குழாயிலிருந்து வெளியேறும் ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும் நாங்கள் அடிக்கடி மூன்று வெவ்வேறு சுழற்சிகளையும் பயன்படுத்தலாம் உங்கள் MHD மேல்மட்ட சுழற்சியாக இருக்கும் இடத்தில் ஒரு இடைநிலை சுழற்சியாக ஒரு வாயு விசையாழியை நாம் கொண்டிருக்கலாம் வாயு விசையாழியின் வெளியேற்றத்தை உள் கீழ்மட்ட ரேங்கின் சுழற்சியில் நீராவி விசையாழியை இயக்க இன்னும் பயன்படுத்தலாம் MHD அடிப்படையிலான மின் உற்பத்தி வணிகமயமாக்கப்படவில்லை என்றாலும் MHD மற்றும் அணு ஆற்றல் நீர்மூழ்கிக் கப்பல்களின் சில நிகழ்வுகள் உள்ளன ஆனால் பெரிய அளவிலான மின் உற்பத்திக்கு இது ஒரு தொழில் நுட்பமாகும் இது இன்னும் தொடங்கப்படவில்லை அல்லது நடைமுறையில் செயல்படுத்தப்படவில்லை ஆனால் ஏதோ ஒரு பெரிய திறன் மிகவும் ஆற்றல் வாய்ந்த மற்ற வாய்ப்பு தெர்மோனிக் மின் உற்பத்தி தான் எலக்ட்ரானை வெளியேற்றக்கூடிய சில வெப்பநிலைக்கு அப்பால் சில பொருள்களை நாம் வெப்பப்படுத்தும் போது அது தெர்மோனிக் மின் உற்பத்தி என்று நாம் குறிப்பிடுவோம் பொதுவாக உலோகங்கள் தொடக்கத்துக்கு அப்பால் வெப்பநிலையில் சூடாகும்போது இலவச எலக்ட்ரான் அதிலிருந்து வெளியேற தொடங்குகிறது இந்த பொருள் கத்தோட் என்றும் உமிழ்ப்பான் என்றும் அழைக்கப்படுகிறது இது இந்த எலக்ட்ரான்களை நிராகரிக்கிறது பின்னர் இந்த எலக்ட்ரான்கள் சேகரிக்கப்படும் ஒரு அனோட் அல்லது சேகரிப்பான் எங்களிடம் உள்ளது இப்போது நம்மிடம் ஒரு வெளிப்புற சுற்று இருந்தால் இந்த எலக்ட்ரான்கள் இதன் மூலம் பாய்கின்றன மேலும் அதை ஒரு மின்தடையின் வழியாகப் பாய அனுமதிக்கிறோம் அது மின் ஆற்றல் அல்லது மின்சாரத்தை உருவாக்குகிறது கேத்தோடிற்கு வழங்கப்பட்டு அனோடில் இருந்து அகற்றப்படும் வெப்பம் அது நேரடியாக மின்சாரமாக மாற்றப்படுகிறது அதாவது இது மீண்டும் நேரடி மின்சார உற்பத்திக்கான ஒரு விருப்பமாகும் இப்போது நாம் அனோடில் இதைப் பயன்படுத்தி ஒருங்கிணைந்த சுழற்சிக்கு செல்லலாம் பொதுவாக மிக அதிக வெப்பநிலையில் இருக்கும் அனோடில் நிராகரிக்கப்படும் ஆற்றலின் அளவு இங்கு காட்டப்பட்டுள்ள திட்டத்தைப் போலவே வெப்ப மீட்பு நீராவி ஜெனரேட்டரில் நீராவியை உயர்த்தவும் அந்த ஆற்றலை பயன்படுத்தலாம் மிக அதிக வெப்பநிலை எரிப்பு காற்றில் காற்றோடு இணைக்கப்படும் எரிபொருளை நாங்கள் வழங்குகிறோம் மிக உயர்ந்த வெப்பநிலை எரிப்பு வாயு வடிவில் உள்ள இந்த வெப்ப உள்ளீடு உங்கள் தெர்மோனிக் உலைகளுக்குச் செல்கிறது அங்கு எங்களிடம் தெர்மோனிக் தொகுதிகள் உள்ளன கேத்தோட் மற்றும் இரண்டு அனோட்கள் மின் உற்பத்தியைப் பெறுகிறோம் அனோடில் இருந்து வெளியேறும் வாயு இன்னும் 70 முதல் 100 0C அளவில் மிக அதிக வெப்பநிலையில் உள்ளது இது MHD குழாயைப் போன்றது அது ஒரு காற்று முன் ஹீட்டருக்குப் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் உங்களிடம் எக்கானமைசர் இருக்கிறது எங்களிடம் ஆவியாக்கிகள் மற்றும் நீராவி பிரிப்பான்களும் இருக்கலாம் இங்கிருந்து மின் உற்பத்தியை எங்களுக்கு வழங்கும் மின்மாற்றியுடன் இணைக்கப்பட்ட விசையாழியின் இயந்திர சுழற்சி வடிவத்தில் மின் உற்பத்தியைப் பெறுகிறோம் இறுதியாக நீங்கள் வெளியேற்ற வாயுவை 150 0C மட்டுமே விட்டுவிடுகிறீர்கள் இந்த அம்புக்குறி திசை சரியாக இல்லை இது இப்படி இருந்திருக்க வேண்டும் இது தெர்மோனிக் மின் உற்பத்தி இதேபோன்ற மற்றொரு விருப்பம் தெர்மோஎலக்ட்ரிக் மின் உற்பத்தி ஆகும் அங்கு இந்த யோசனை சீபெக் விளைவை அடிப்படையாகக் கொண்டது சீபெக் விளைவு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லையென்றால் சீபெக் விளைவு பற்றி அறிய புத்தகங்களை அல்லது இணையத்தைப் பார்க்கவும் சீபெக் விளைவு என்னவென்றால் நாங்கள் இரண்டு வேறுபட்ட உலோகங்களை இணைத்து இரண்டு மூட்டுகளைத் தயாரிக்கும்போது நீங்கள் இரண்டு ஒத்த உலோகங்களின் இரண்டு கம்பிகளை எடுத்து அவற்றை இரண்டு முனைகளில் இணைக்கிறீர்கள் இப்போது இந்த இரண்டு சந்திப்புகளும் அல்லது முனைகளும் தனித்தனி வெப்பநிலையில் பராமரிக்கப்படுமானால் ஒரு மின்னோட்டமானது ஒரு கடத்தியிலிருந்து மற்றொன்றுக்கு பாய்கிறது அல்லது இந்த இரண்டு சந்திப்புகளுக்கும் இடையில் ஒரு சாத்தியமான வேறுபாடு உருவாகிறது நிச்சயமாக எந்த உலோக கலவையும் செய்யாது செம்பு மற்றும் மாறிலி போன்ற சில சேர்க்கைகள் உள்ளன மாறிலி ஒரு அலாய் இது போன்ற ஒன்றைப் பெறுவதற்கு மிகவும் பிரபலமான கலவையாகும் தனி வெப்பநிலையில் பராமரிப்பதற்கு பதிலாக ஒரு சந்திப்பில் வெப்பத்தை ஏற்படுத்தி அந்த வெப்பத்தை மற்ற சந்தியிலிருந்து அகற்றி அதன் மூலம் ஒரு சந்தியின் வெப்பநிலையை உயர்த்துவதோடு மற்ற சந்தியின் வெப்பநிலையையும் குறைக்கிறோம் சூடான எரிப்பு வாயு ஒரு சந்தி வழியாகப் பாய அனுமதிக்கப்படுகிறது அதன்படி இந்த மின்தடையின் வழியாகச் செல்லும் நேரடி மின் மின்னோட்ட உற்பத்தியும் வெப்ப மீட்பு நீராவி ஜெனரேட்டரையும் பின்னர் நீராவி சுழற்சியையும் இயக்கப் பயன்படும் மறுபக்கத்திலிருந்து அகற்றப்படும் வெப்பமும் உள்ளது MHD மற்றும் தெர்மோனிக் மின் உற்பத்தியைப் போன்ற தெர்மோ எலக்ட்ரிக் மின் உற்பத்தி மீண்டும் நேரடி மின்சார உற்பத்தியைக் கொண்டுவர உங்களை அனுமதிக்கிறது பின்னர் ஒரு நீராவி மின் நிலையத்துடன் இணைந்தால் நாம் ஒரு ஒருங்கிணைந்த சுழற்சியை இயக்க முடியும் இந்த மூன்று கருத்தியல் வடிவமைப்புகள் அவற்றில் எதுவுமே பெரிய அளவிலான மின் உற்பத்திக்கு நடைமுறையில் நியமிக்கப்பட்ட எந்த அலகுக்கும் இல்லை ஆனால் அடுத்த 15 முதல் 20 ஆண்டுகளில் இதுபோன்ற ஒருங்கிணைந்த சுழற்சியை நாம் நடைமுறையில் காணலாம் மேலும் அவை 50 முதல் 60 வரம்பில் பெரிய செயல்திறனை வழங்குவதற்கான திறனைக் கொண்டுள்ளன அதே நேரத்தில் தற்போதைய நிலக்கரி அடிப்படையிலான மின் நிலையங்கள் செயல்திறனை அதிக 20 இல் மட்டுமே கொண்டிருக்க முடியும் அல்லது மிகக் குறைந்த 30 இல் மற்றும் அணு ஆற்றல் நிலையங்களைப் பற்றியும் ஒருங்கிணைந்த சுழற்சி என்பது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட மிகவும் ஆற்றல் வாய்ந்த தொழில்நுட்பமாகும் எரிவாயு விசையாழி நீராவி விசையாழி சேர்க்கை ஏற்கனவே பல நாடுகளில் பல கட்டங்களில் பயன்பாட்டில் உள்ளது மேலும் மேம்பாடுகளையும் மாற்றங்களையும் நாங்கள் தேடுகிறோம் இந்த வாரத்தின் பாடத்தை சுருக்கமாக கோஜெனரேஷன் மற்றும் ஒருங்கிணைந்த சுழற்சியின் கொள்கையுடன் தொடங்கினோம் பின்னர் எரிவாயு விசையாழி நீராவி விசையாழி சேர்க்கை பற்றி விரிவாக படித்தோம் வெப்ப மீட்பு நீராவி ஜெனரேட்டர் இரட்டை அழுத்த சுழற்சி மற்றும் பின்னர் பல்வேறு வகையான ஒருங்கிணைந்த சுழற்சிகள் பற்றி நாங்கள் இன்று பேசினோம் அங்கு நேரடி ஆற்றல் மற்றும் மின் உற்பத்திக்கான விருப்பம் உள்ளது அதுவும் நாங்கள் விவாதித்தோம் இது தொகுதி எண் 8 இன் முடிவுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது இந்த நவீன விரிவுரைகளை நன்று கற்றீர்கள் என்று நம்புகிறேன் குறிப்பாக இந்த இரண்டு விரிவுரைகளும் ஒவ்வொரு நவீன மற்றும் புதுமையான தொழில்நுட்பத்தைப் பற்றியும் நாங்கள் பேசுகிறோம் இப்போது இந்த வாரம் வரை மின் உற்பத்தி பற்றி மட்டுமே பேசினோம் இந்த வாரம் எண் 4 முதல் இந்த வாரம் எண் 8 வரை மின் உற்பத்தி பற்றி மட்டுமே பார்த்தோம் அடுத்த வாரம் முதல் நாங்கள் மற்ற ஸ்பெக்ட்ரமுக்குச் செல்கிறோம் அங்கு குளிரூட்டல் சுழற்சியான ஆற்றல் உறிஞ்சும் சுழற்சியைப் பற்றி பேசுவோம் பின்னர் ஏர் கண்டிஷனிங் சுழற்சிகளுக்கு செல்கிறோம் அதுவரை நீங்கள் இந்த பாடத்தை படித்து கணக்குகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் ஏதேனும் கேள்வி ஏற்பட்டால் தயவுசெய்து எனக்கு எழுதுங்கள்